ஆகையால் நாம் இதுவரை செய்திருப்பது மிகவும் துல்லியமான கணித வழியில் தீர்வுகளை காண்பதாகும் உண்மையில் இந்த தீர்வுகளை கொண்டு வருவதற்கு ஒரு உள்ளுணர்வு மூலம் செய்கிறோம் இது ஒரு மிகவும் வித்தியாசமான நிகழ்வு ஆகவே ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியாவை கொண்டு வருவதற்கு ஒரு உள்ளுணர்வு மூலம் செய்கிறோம் என்பது நான் இங்கு ஒரு பரிமாண கிரிட்டை வரைந்துள்ளேன் லீப் ஃப்ராக் செயல்பாடு பற்றி நாம் ஏற்கனவே பேசினோம் ஆகவே இந்த கிரிட்டில் இது நமது ஸ்பேஸ் இது நமது டைம் நாம் இங்கே இதை Ezi − 1 இதை நமது Ez என்று கருதுகிறோம் நமக்குத் தேவையான வேறியபில்கள் யாவை E மற்றும் H நேர அளவில் வேறியபில்கள் கிரிட்டில் பாதியாக ஸ்டாக்கரிங் செய்யப்பட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸ்பேசிலும் கூட இவ்வாறு ஸ்டாக்கரிங் செய்யப்பட்டன ஆகவே இது நம்முடைய H உள்ளது இதை நமது Hy என்று அழைப்போம் இங்கே Hyi 12 உள்ளது அதற்குரிய i 12 உள்ளது நேர அளவைப் பொறுத்து இதை n 12 என்று அழைப்போம் ஆகவே இது n 12 மற்றும் இது n − 12 ஆகையால் நாம் Ez மற்றும் Hy எடுத்துள்ளோம் ஆகையால் TE போலரிசேஷனில் நாம் இவற்றில் ஏதாவது ஒரு சமன்பாட்டை எடுத்துக் கொள்கிறோம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் டிஃபரென்ஷியல் சமன்பாடு என்பது பின்வருமாறு உள்ளது மேலும் TM கேசில் இந்த சமன்பாட்டை நாம் பெறுகிறோம் இங்கே Ez Hx Hy ஆகியவை உள்ளன ஆகவே Hyயின் சமன்பாடு கீழ்க்கண்டவாறு உள்ளது இப்போது நாம் என்ன செய்கிறோம் இது நமது Δx இது நமது Δt என்று இருக்கும் ஆகையால் நாம் இதை படிப்படியான வடிவங்களில் எழுதிக் கொள்வோம் Ez என்பது Δx தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது அடுத்து என்ன என்பதை நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டுள்ளோம் இந்த சிக்னல் செல்வதற்கு எவ்வளவு நேரம் தேவை இந்த சிக்னல் i − 1 ல் இருந்து i க்கு செல்வதற்கு எவ்வளவு நேர அளவு தேவைப்படுகிறது இங்கே ஒரு இயற்கையான அலை ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் ஊடுருவி செல்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆகவே i − 1 ல் இருந்து i க்கு அந்த அலை செல்வதற்கு குறைந்த பட்சம் எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது ஆகையால் எவ்வளவு தூரம் இது உள்ளது மாணவர் தூரம் ஏன் 1 ஆக உள்ளது மாணவர் புள்ளி விவரம் வாயிலாக இங்கே தூரம் என்பது Δx ஆக உள்ளது இந்த அலையானது எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக சென்றால் அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும் இப்பொழுது மூன்றாவது முக்கிய விஷயம் என்பது மினிமம் மதிப்பு ஆகும் நாம் இதை மினிமம் டவ் என்று ஏன் கூறுகிறோம் என்றால் Δxc மதிப்பு என்பது சிக்னல் இங்கே இருந்து அங்கே போவதற்கு எவ்வளவு குறைந்தபட்ச நேர அளவு தேவை என்பதை குறிக்கிறது இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் செல்லும்வரை எவ்வளவு நேரம் தேவை இப்பொழுது τ குறைவதற்கு முன்பாக நான் எனது மேம்படுத்தப்பட்ட சமன்பாட்டை உபயோகிக்கவேண்டும் எனது மேம்படுத்தப்பட்ட சமன்பாடு என்னவாக இருக்கும் நீங்கள் இங்கே மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த சமன்பாட்டை பாருங்கள் இதை இவ்வாறு எழுதலாம் இதுதான் என்னுடைய மேம்படுத்தப்பட்ட சமன்பாடு ஆகும் என்பதை கணக்கீடு செய்வதற்கு என்னென்ன மதிப்புகள் உள்ளன Ezi − 1 Ez மற்றும் Hy இவை அதே ஸ்பேஸ் லோகேஷன்களில் அமைந்துள்ளன ஆனால் வெவ்வேறான நேர அளவு லொகேஷனில் அவை அமைந்துள்ளன மாணவர் மைனஸ் மைனஸ் மாணவர்டெல்டா இங்கே Δt உள்ளது இங்கே ஒரு சமன்பாடு உள்ளது இப்பொழுது இந்த இடைவேளை பீரியட் τ என்பதற்கு முன்பாக என்னுடைய மேம்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை உபயோகிக்க வேண்டும் ஏனென்றால் நான் இந்த மேம்பட்ட சமன்பாடுகளை உபயோக படுத்தாவிட்டால் இந்த Ez மதிப்பு ஒரு புது மதிப்பாக மாறும் ஆகவே நான் மேம்பட்ட சமன்பாட்டை உபயோகிக்கிறேன் ஆனால் இதன் உள்ளே உள்ள மதிப்பு தவறாக உள்ளது நான் Ezன் முந்தைய மதிப்பை இங்கே உபயோகிக்க வேண்டும் நான் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை ஆகையால் இந்த அலை இயற்கையாக அங்கு செல்வதற்கு முன்பு நான் உடனடியாக இந்த சமன்பாடுகளை அப்டேட் செய்ய விரும்புகிறேன் என்னுடைய வேறியபில்கள் இன்னும் இயற்பியலின் படி மிகச் சரியாக உள்ளன Ez Ezi − 1 சில நேரங்களில்' 'n' ஆக இருக்கும் ஆகையால் நாம் இந்த உட்புற அம்சங்களில் மதிப்பை அப்டேட் செய்தால் பீல்டின் மதிப்பு ஸ்பேஸ் புள்ளிகளிலும் நேர அளவில் புள்ளிகளிலும் கிடைக்கும் நாம் அதிக நேரம் காத்திருக்க முடியாவிட்டால் இந்த பார்முலாவை உபயோகப்படுத்தலாம் ஆனால் நான் உட்புறத்தில் கொடுக்கும் நம் எண்கள் தவறாக அமைந்துவிடும் ஏனெனில் ஏற்கனவே இயற்கையாக பயணித்த பழைய அலையை அது குறிப்பிடும் ஆகையால் நான் இந்த கணக்கீடுகளை மிக நேர்த்தியாக செய்ய விரும்புகிறேன் நான் மிக லேசான கணக்கீடுகளை விட மிகவும் வேகமான கணக்கீடுகளை செய்கிறேன் மேலும் இங்கே நாம் மேம்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை உபயோகப்படுத்த விரும்புகிறோம் அடிப்படையில் இந்த சமன்பாடு கால நேரத்தை பற்றி கூறுகிறது ஆகவே டைம் ஸ்டெப் டவ் ஐ விட அதிகமாக இருக்க வேண்டுமா குறைவாக இருக்க வேண்டுமா குறைவாக இருக்க வேண்டும் என்பது சரி ஏற்கனவே நாம் அவ்வாறு தான் பெற்றுள்ளோம் மாணவர் Δxc Δxc என்பது மிகவும் சரியானது மாணவர் ஆகையால் டைம் ஸ்டெப் எவ்வாறு இருக்க வேண்டும் வழக்கமாக c என்பது மிக அதிகமாக இருக்கும் ஆகவே Δxc என்பது மிகவும் குறைவான மதிப்பாகவே இருக்கும் ஆனால் அது மிகச் சரியான வழி என்று நாம் நினைக்க முடியாது சரியான வழி என்பது நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் அலைவரிசை ஒமேகாவில் ஒரு அலை இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதை நான் 2πT என்று எழுதிக் கொள்ளலாம் ஒமேகா மற்றும் டைம் பீரியட் T ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அவை பெரிய அளவில் எண்ணிக்கை வித்தியாசம் அவற்றில் இருக்காது எடுத்துக்காட்டாக நீங்கள் ஆப்டிக்கல் அலைவரிசைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆப்டிக்கல் அலைவரிசைகளில் ஒமேகா என்பது என்ன ஆப்டிகல் அலைவரிசையை மறந்துவிடுங்கள் இப்போது மைக்ரோவேவ் ஒரு ஜிகாஹெர்ட்ஸ் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் ஒரு ஜிகாஹெர்ட்ஸ் என்பது 109 ஆகவே இங்கே டைம் பீரியட் என்னவாக இருக்கும் மாணவர் 10 பவர் மைனஸ் 9 109c உங்களுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் மறுபடியும் நமக்கு குறைந்த மதிப்பு கிடைக்கும் ஆகவே Δt என்பது மிகக் குறைந்த எண் என்று தோன்றுகிறது ஆனால் அலையின் டைம் பீரியடில் தொடர்பில் இதைப் பார்க்கும் பொழுது இது அவ்வளவாக சிறிய மதிப்பாக இருக்கப்போவதில்லை ஆகவே இதுதான் ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியாவை பெறுவதற்கு உரிய ஒரு வழியாகும் மாணவர் இது எதைப் பொருத்தது ஆம் இது மூன்றாம் பகுதியை பொருத்தது ஆகையால் முதல் பகுதி என்பது ஸ்பேஸ் Ez Δx இந்த சமன்பாட்டில் இப்பொழுது நாம் Hyயை அப்டேட் செய்ய விரும்புகிறோம் நாம் இந்த மதிப்பை அப்டேட் செய்ய விரும்புகிறோம் ஆகவே நான் என்ன உபயோகப்படுத்த வேண்டும் நாம் இவற்றை ஃபார்முலாவின்படி அப்டேட் செய்ய வேண்டும் இப்பொழுது நான் இந்த சமன்பாடுகளை உபயோகிக்க ஆரம்பிக்கும்போது இந்தக் குவான்ட்டிகளின் தற்போதைய மதிப்புகள் சிறப்பானதாக அமையும் ஆனால் நான் Δxஐ விட அதிகமான டைம் காத்திருந்தால் அலையானது இடது புறத்தில் இருந்து வலது பக்கம் பயணிக்கும் ஏற்கனவே ஒரு அலை Ezi − 1 இல் இருந்து Ez பயணித்துள்ளது ஆனால் நமது வேறியபிலில் டைம் அப்டேட் இதுவரை செய்யவில்லை ஆகவே Ez என்னுமிடத்தில் பழைய மதிப்பு இருக்கும் ஏனென்றால் நாம் டைம் அப்டேட் இதுவரை செய்யவில்லை ஆகையால் நாம் இந்த சமன்பாட்டை உபயோகிக்கும் பொழுது Ezன் பழைய மதிப்பை உபயோகித்து இருக்கிறோம் அதை தடுப்பதற்காக நாம் விரைவாக அப்டேட் செய்ய வேண்டும் அங்கு சேரும் முன்பு ஆகையால் நான் இந்த சமன்பாட்டை உபயோகிக்கும் பொழுது உண்மையான மதிப்பை உபயோகிப்பதால் நமக்கு ஒரு சிறந்த கணக்கீடு கிடைக்கும் ஆகையால் Δt டவ் ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது இது உங்களை பொறுத்து அமைகிறது மாணவர் எவ்வாறு இது ஒருவகையான தாட் எக்ஸ்பிரிமெண்ட் ஆகும் ஆகவே பிரீஸ்பேசில் பயணிக்கும் அலையானது எவ்வளவு வேகமாக பயணிக்கும் என்பதை நாம் சிமுலேட் செய்ய வேண்டும் நாம் எடுத்துக்கொண்ட வேறியபில்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும் நாம் அங்கு போய் அமர்ந்து பயணிக்க காத்திருக்கவில்லை இவற்றை ஐன்ஸ்டீன் கெடன்கென் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் என்று பெயரிட்டு இருக்கிறார் ஆகவே ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா செய்வதற்கு சிறந்தது எது அதிக பரிமாணத்தில் இவற்றை பொதுவாக ஆக்குவதற்கு இது எளிமையாக இருக்கும் ஒரு பரிமாணம் என்பது சிறந்ததாக இருக்கும் இரு பரிமாணத்தில் கோரன்ட் ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா என்பது அதே போன்று இருக்கும் இங்கே நாம் ரூட் 2 ரூட் 3 ஆகியவைகளின் காரணிகளை கண்டறிய வேண்டும்